இந்த உரைக்கு வரவேற்கிறேன் கடந்த சில உரைகளில் நாம் பகுப்பாய்வு பற்றிய விவாதம் மற்றும் பல்வேறு அபெர்சர் ஆன்டெனாக்கள் ஆகியவற்றை கண்டறிந்தோம் கடைசியாக ஸ்லாட் வகை ஆன்டெனா பற்றிப் பார்த்தோம் இப்போது திறந்த நிலை வேவ்கைடு ஆன்டெனா பற்றிப் பார்ப்போம் திறந்த நிலை வேவ்கைடு ஆன்டெனா என்பது க்ரௌண்ட் பிளேனில் உள்ளதாகும் இது x அச்சு இது y அச்சு இது மையம் இப்போது இந்த பரிமாணமானது முன்பு போல இது a2 இது b2 இங்கு பீல்ட் ஆனது கொசைன் பரிமாணத்தில் வேறுபடுகிறது இது வேவ்கைடுக்குள் TE10 மோடு எக்சைடேஷன் ஆகும் அதன் பொருளானது ஒருவேளை z என்பது 0 வை விட குறைவு எனில் அது TE10 மோடு ட்ரான்ஸ்மிஷன் வேவ்கைடு ஆகும் அபெர்சர் பீல்ட் Ea என்பது y திசையிலானது மேலும் இது TE10 மோடில் காஸ் பை x வகுத்தல் a என்பதை a2 மற்றும் a2 இடைவெளியில் x மற்றும் b2 மற்றும் b2 இடைவெளியில் y கொண்டிருக்கும் ஆகவே நாம் Mx என்பது என்னவென்று எளிதாக எழுதிவிடலாம் இது M என்பது x திசையிலும் n என்பது z திசையிலும் உள்ளது எனவே நான் Mx என்பதை 2 E0 காஸ் பை x வகுத்தல் a என எழுதலாம் இதற்கு முந்தைய உதாரணத்தில் மாறிலிப் பகுதிகள் இருக்கின்றன என்பதைக் கண்டோம் இது எல்லா இடங்களிலும் வருவதால் இதை மாறிலி C என்று குறிப்பிடலாம் இதன் மதிப்பு j ab k E0 e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 2 பை r ஆகும் அந்த சூத்திரங்களின் உதவியுடன் நாம் இதை எழுதலாம் Eθ என்பது மைனஸ் பை வகுத்தல் 2 C சைன் phi என எழுதலாம் இதில் காஸ் X வகுத்தல் X ஸ்கொயர் மைனஸ் பை வகுத்தல் 2 ஸ்கொயர் பெருக்கல் சைன் Y வகுத்தல் Y ஆகும் இந்த X Y வரையறைகளானது ஏற்கனவே பார்த்த சீரான இல்லுமினேஷன் வரையறைகளாகும் ஆகவே இதற்குப் பதிலாக சைன் X வகுத்தல் X என்பதில் சைன் பகுதி இல்லுமினேஷனில் புதிய விஷயம் மேலும் Eϕ என்பது மைனஸ் பை வகுத்தல் 2 C காஸ் தீட்டா காஸ் phi காஸ் X வகுத்தல் X ஸ்கொயர் மைனஸ் பை வகுத்தல் 2 ஸ்கொயர் சைன் Y வகுத்தல் Y மேலும் Hθ என்பது முன்பு மைனஸ் Eϕ வகுத்தல் η மற்றும் Hϕ என்பது Eθ வகுத்தல் η ஆகும் இப்போது E பிளேனில் என்ன உள்ளது இந்த E பிளேனில் y என்பது பை என்பதாக இருக்கும் போது நமக்கு நல் கிடைக்கின்றது இப்போது இந்த நல் என்பது தீட்டா அதாவது சைன் இன்வேர்ஸ் லேம்டா வகுத்தல் b ஆகும் நீங்கள் θ3dB அது 57 3 சைன் இன்வேர்ஸ் 0 443 வகுத்தல் b வகுத்தல் லேம்டா டிகிரியில் θS என்பது சைன் இன்வேர்ஸ் 2 பெருக்கல் 4 5 வகுத்தல் 2 பை b வகுத்தல் லேம்டா ஆகும் மேலும் சைட் லோப்பின் அளவு 13 26dB ஆகும் நான் இவற்றை விவரமாகக் கூறப் போவதில்லை ஏனெனில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் முறையில் இதனைப் பற்றிப் பார்த்தோம் நீங்கள் இங்கும் அதே மாதிரியைப் பெறுகிறீர்கள் இதற்கு முந்தைய உதாரணத்தில் நாம் பல்வேறு மதிப்புகளைக் கண்டோம் சைன் கார்டினல் மதிப்புகள் முக்கியமானவை அவை இங்கே தேவைப்படுகின்றன மேலும் சைன் கார்டினல் Y என்பதன் மதிப்பு 0 707 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கு Y என்பதன் மதிப்பு 1 அதே போன்று இந்த சைன் கார்டினல் 0 271 அப்போது y ன் மதிப்பு 4 இந்த மதிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் இவை பின்பு தேவைப்படும் இப்போது இன்னொரு உதாரணத்தில் H பிளேன் பற்றி எழுதுகிறேன் H பிளேன் என்பது லேம்டாவை விட அதிகம் ஆகவே முதல் நல் பீம்விட்த் என்பது 171 9 வகுத்தல் a வகுத்தல் லேம்டா டிகிரியில் இதற்கு முந்தைய விஷயத்தில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் முதல் நல் பீம்விட்த் என்பது மிகவும் அகன்று இருக்கும் என்று கூறினோம் அது கிட்டத்தட்ட 180 டிகிரி ஆகும் அது போல ஹாஃப் பவர் பீம்விட்த் என்பது டிகிரியில் 68 8 வகுத்தல் a வகுத்தல் லேம்டா இதன் சைட் லோப்பின் அளவு 23 dB ஆகும் இந்த விஷயத்தை நாம் ரெப்லெக்டர் ஆன்டெனாக்களில் கண்டோம் இப்போது அம்பிளிடுயுட் டேபெர் சைட் லோப்பின் அளவு குறைகிறது என்பது நிருபிக்கப்பட்டது இது மைனஸ் 13dB யிலிருந்து 23dB ஆக மாறியுள்ளது இதுவே ஒரு அம்பிளிடுயுட் டேபெர் இருப்பதன் நன்மை ஆகும் இங்கு அம்பிளிடுயுட் டேபெர் இருப்பதால் இந்த மதிப்பு வருகிறது இதே போல டைரக்டிவிட்டிக்கும் செய்ய வேண்டியுள்ளது எனவே நாம் மீண்டும் Pr என்பதை எப்படிக் கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் Pr என்பது அபெர்சர் பீல்டில் இருந்து மைனஸ் வேவ் இம்பிடன்ஸ் E0 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை x வகுத்தல் a dxdy ஆகும் மேலும் இது ab வகுத்தல் 4 TE10 மோடின் வேவ் இம்பிடன்ஸ் பெருக்கல் E0 ஸ்கொயர் என்று ஆகிறது இது TE10 மோடுக்கான காந்தப் புலத்தை எழுதுவதால் கிடைக்கிறது மீண்டும் இந்த Pr என்பது dP வகுத்தல் d ஒமேகா தீட்டாவில் '0' மேலும் X என்பது '0' க்கு சமம் Y என்பதும் '0' ஆகும் இங்கு Eθ என்பது சைன் phi மற்றும் Eϕ என்பது காஸ் phi என்பதற்கு நேர்விகிதம் ஆகும் மீண்டும் Eθ ஸ்கொயர் மற்றும் Eϕ ஸ்கொயர் என்பனவற்றில் phi என்பதனால் மாற்றம் இல்லை ஆகவே நீங்கள் dP வகுத்தல் d ஒமேகா தீட்டா '0' என்று எழுதலாம் இது r ஸ்கொயர் வகுத்தல் 2η Eθ ஸ்கொயர் என்பதைக் கொடுக்கிறது எனவே இது 2E0 ஸ்கொயர் வகுத்தல் η பை ஸ்கொயர் லேம்டா ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் என்றாகிவிட்டது இதிலிருந்து டைரக்டிவிட்டி என்பது 4 பை dP வகுத்தல் d ஒமேகா தீட்டா '0' வகுத்தல் Pr இதை நீங்கள் சமன்பாட்டில் இட்டால் 64 வகுத்தல் லேம்டா க்யூப் β10 ab எனக் கிடைக்கின்றது ஆகவே TE10 மோடின் yw வேவ் இம்பிடன்ஸ் என்பது என்ன இது β10 வகுத்தல் k η நீங்கள் இதனை ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வேவ் கைட் NPTEL உரையில் பார்க்கலாம் அதில் இவற்றைக் கண்டுபிடித்துள்ளோம் மேலும் β10 என்பதன் மதிப்பு k ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் வகுத்தல் 'a' ஸ்கொயர் பவர் அரை ஆகும் அதன் மூலம் இது பை வகுத்தல் 4 வகுத்தல் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 1 வகுத்தல் 'a' ஸ்கொயர் பவர் அரை என்றாகிறது

ஆகவே மீண்டும் a என்பது லேம்டா விட மிக மிகப் பெரியது பிறகு β10 என்பது கிட்டத்தட்ட 2 பை வகுத்தல் லேம்டா மற்றும் D என்பது 32 வகுத்தல் பை லேம்டா ஸ்கொயர் ab ஆகின்றது எனவே நாம் 8 வகுத்தல் பை ஸ்கொயர் 4 பை வகுத்தல் லேம்டா ஸ்கொயர் ab என எழுதலாம் இப்போது நான் பிசிகல் பரப்பளவு என்ன என்பதை எளிதாகக் கூறிவிடலாம் பிசிகல் பரப்பளவு என்பது ab ஆகும் மேலும் Aem என்பது 8 வகுத்தல் பை ஸ்கொயர் பெருக்கல் ab ஆகும் ஆகவே இங்கு நான் Aem என்ற ஒன்றினால் பெருக்கியுள்ளேன் நான் பிசிகல் பரப்பளவை 8 வகுத்தல் பை ஸ்கொயர் என்பதால் பெருக்கியுள்ளேன் அது 0 8 ஆகும் நான் இங்கு சீரான இல்லுமினேஷன் செய்யவில்லை ஆகவே மேக்ஸ்சிமம் எபெக்டிவ் பரப்பளவானது பிசிகல் பரப்பளவை விட அதிகமாக இருக்காது அது இதன் 80 சதவிகிதமாக உள்ளது அபெர்சர் ஏபிசியென்சி என்பது அடிப்படையில் 8 வகுத்தல் பை ஸ்கொயர் மேலும் அது 0 81 ஆகும் எனவே இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் இனிமேல் பகுப்பாய்வு செய்வோம் நமக்கு க்ரௌண்ட் பிளேன் இல்லாவிடினும் எந்த ஆன்டெனாவுக்கும் நாம் திறந்த நிலை வேவ்கைட் என்பதை பகுப்பாய்வு செய்யலாம் இங்கு நாம் காந்த மின்னோட்டத்தையும் மற்றும் மின்புல மின்னோட்டத்தையும் எடுத்துக் கொள்கிறோம் அங்கு நாம் மின் மற்றும் காந்த மின்னோட்டத்தை எடுத்துக் கொண்டோம் அதாவது Ms என்பது இருக்கிறது Ms என்பது மைனஸ் n கிராஸ் Ea மற்றும் Js என்பது n கிராஸ் Ha ஆகும் Ha என்பது நமக்குத் தெரியும் நாம் J என்னவென்று கண்டறிய வேண்டும் இதன் மூலமான பீல்ட்கள் என்ன எனக் கண்டறிய வேண்டும் பிறகு இவை இரண்டையும் கூட்ட வேண்டும் அதாவது n தீட்டா n phi l தீட்டா l phi என்பதாகும் நாம் இங்கு அந்த கணக்கினை மீண்டும் செய்யலாம் இது க்ரௌண்ட் பிளேன் அற்ற திறந்த நிலை வேவ்கைட் ஆகும் உங்களுக்கு Eθ கிடைக்கின்றது அது 1 கூட்டல் காஸ் தீட்டாவுக்கு நேர்விகிதம் மற்றும் Eϕ என்பதும் 1 கூட்டல் காஸ் தீட்டாவுக்கு நேர்விகிதத்தில் உள்ளது இங்கு இன்பைனைட் க்ரௌண்ட் பிளேனில் உள்ள ரெக்டாங்குலர் வேவ்கைடின் பீல்ட் அமைப்பினைக் காட்டுகிறேன் இதில் 'a' என்பது 3 லேம்டா மற்றும் 'b' என்பதும் 3 லேம்டா ஆகும் இந்த பிளேன்களை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இதுவே முதல் சைட் லோப் இதன் ரிலேட்டிவ் மேக்ஸ்சிமம் மேக்னிடியூட் ஆகும் இதில் அரை ஆற்றல் பீம்விட்த் என்பது இதுவாகும் இது இவ்வாறாக மாறுபடுகிறது மேலும் முதல் நல் பீம்விட்த் முதல் சைட் லோப் பீம்விட்த் என்பன இங்கு உள்ளன அது போல H பிளேன் பீம்விட்த்களும் இங்கே காட்டப்பட்டுள்ளன மேலும் சதுர அபெர்சருக்கு பீம் ஏபிசியென்சி அரை கூம்புக் கோணம் ஆகியவையும் உள்ளன

இது சர்குலர் அபெர்சர் மேலும் சர்குலர் வேவ் கைட் நீங்கள் TE10 மோட் என்பது ஆதிக்கம் செலுத்துகிறது எனவும் அறியலாம் இது மாறிலிப் புலம் எனவே இது மாறிலியாக உள்ளது சர்குலர் வேவ்கைட் என்பதில் TE11 மோட் என்பது ஆதிக்கம் செலுத்துகிறது மேலும் திறந்த நிலை வேவ்கைட் சர்குலர் என்பதாக இருந்தால் இதுதான் அமைப்பாகும் இதுதான் பீம்விட்த் மற்றும் பீம் ஏபிசியென்சி ஆகும் இப்போது கடைசி உதாரணம் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனா பற்றிப் பார்ப்போம் இது மிகவும் பிரபலமான கன்பார்மல் வகையைச் சார்ந்தது ப்ளானார் கட்டமைப்பு என்னிடம் இருந்தால் நாம் வேவ்கைடை இடலாம் இவை கனமான உலோகத்தால் ஆனவை ஆகவே நம்மிடம் டைஎலெக்ட்ரிக் மட்டுமே உள்ளது மேலும் இவை இரண்டுமே ப்ளானார் கட்டமைப்புகள் ஆனால் உண்மையில் ஆன்டெனாக்களில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனா என்பது மிக மோசமான ஆன்டெனா ஆகும் இது செயல்திறன் குறைந்த ஆன்டெனா மற்றும் இதனால் ஆற்றலைக் கையாள முடியாது இதன் ஆற்றல் கையாளும் திறன் மிகவும் குறைவு ஆனால் அதிக ஆற்றல் தேவையற்ற குறைந்த ஆற்றல் உள்ள தொலைத்தொடர்பு சாதனங்களில் அதாவது தனிநபர் தொலைத்தொடர்பு சாதனங்களில் சிறிய கையடக்க கைபேசிகளில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனா உள்ளது இப்போது இந்த அனைத்து விஷயங்களும் பயன்பாட்டில் பிரபலமாக இருக்கின்றன ஆதலால் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனா பயன்படுத்தப்படுகிறது இல்லையெனில் இதன் செயலாக்கத்தைப் பார்த்தால் இது மிகவும் மோசமான செயல்திறன் கொண்ட ஆன்டெனா ஆகும் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனாவில் மேலே உள்ள அடுக்கு பேட்ச் என்று அழைக்கப்படுகிறது இது உலோகத்தால் ஆனது மேலும் இதில் க்ரௌண்ட் பிளேன் உள்ளது ஆகவே இந்த இரண்டு உலோக அமைப்புகளுக்கு இடையே சில சப்ஸ்ட்ரேட் அதாவது டைஎலெக்ட்ரிக் உள்ளது இங்கு நீங்கள் ஒரு ஸ்லாட்டைக் காணலாம் நாம் இதை ரெக்டாங்குலர் வகை அபெர்சர் எனக் கருதலாம் இது அபெர்சர் இதனை நாம் பகுப்பாய்வு செய்யலாம் இது மேல் உலோகம் மற்றும் இது டைஎலெக்ட்ரிக்குடன் கூடிய கீழ் உலோகம் இது பேரலல் பிளேட் வேவ்கைட் போன்று உள்ளது இதிலிருந்து கதிர்வீச்சு எதுவும் இல்லை இதில் புலங்கள் மட்டுமே கதிர்வீசுகின்றன ஏனெனில் இங்கு பேரலல் பிளேட் வேவ்கைடில் ஒரு திறப்பு உள்ளது ஆகவே இது ஒரு அபெர்சர் மற்றொரு பக்கத்தில் இன்னொரு அபெர்சர் இப்போது இரண்டு அபெர்சர்கள் உள்ளன இந்த வேவ்கைட் பரிமாணத்தை லேம்டா g வகுத்தல் 2 என்று எழுதலாம் λg என்பது கைடட் வேவ்லெங்க்த் என்பதாகும் நான் λg வகுத்தல் 2 என எடுத்துக் கொண்டால் இவை அடிப்படையில் பீல்ட்கள் இவை இங்கே இருக்கின்றன இதில் அபெர்சர் பீல்ட்கள் எதிர் கோணத்தை உடையன எனவே நம்மிடம் ஸ்லாட் இங்கு இருக்கிறது அல்லது அபெர்சர் இருக்கிறது இவை இரண்டு எலமென்ட் அரே என்பதை உருவாக்குகின்றன இதில் இரண்டு எலமென்ட்களும் λg வகுத்தல் 2 தூரத்தில் பிரிந்துள்ளன இதை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இந்த ஸ்லாட் சிறியதாக இருப்பதால் இதன் பீல்ட் என்னவாக இருக்கும் இதை சீரான பீல்ட் எனக் கருதுவோம் இதில் இங்கு காட்டப்பட்டுள்ளவை பீல்ட்டின் கோடுகள் ஆகும் இவை 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸில் இருக்கின்றன எனவே இன்று நாம் பீல்ட்டினை இந்த ஒரு செயல்முறைக்குக் கண்டுபிடிக்கலாம் இவற்றை எளிதாக இதன் இரண்டு எலமென்ட்களின் அரே காரணிகளால் பெருக்கி பகுப்பாய்வு செய்யலாம் நாம் இப்போது பகுப்பாய்வைக் காணலாம் ஏனெனில் இது பக்கவாட்டுத் தோற்றம் ஆகும் இங்கே பீல்ட்கள் உள்ளன இந்த பக்கவாட்டுத் தோற்றத்தில் இந்த திசையில் சென்றால் குறுக்கு வாட்டிலும் அதே பீல்ட்தான் உள்ளது இது இந்த ஸ்லாட் முழுவதற்குமான சீரான பீல்ட் ஆகும் இதுவே நாம் உபயோகிக்கும் இந்த அமைப்பின் அச்சுக்கள் ஆகும் முதலில் பார்த்த மைக்ரோ ஸ்ட்ரிப்பின் அதே அச்சுக்கள்தான் இதன் ஸ்லாட்டின் தடிமன் h மற்றும் அகலம் w ஆகும் மேலும் இது x z பிளேனில் உள்ளது எனலாம் இந்த ஸ்லாட் x மற்றும் z பிளேனில் உள்ளது அதற்குரிய h மற்றும் w இதுவாகும் இந்த h தடிமன் மிக சிறியதாக இருக்கிறது இது நாம் எடுத்துக் கொண்ட ஸ்லாட் போன்றதுதான் ஆகவே இங்கு பீல்ட் சீரானதாக இருக்கும் மேலும் அதைக் கொண்டு இப்போது ஸ்லாட் பீல்ட் என்பது என்ன என்று விவாதிக்கலாம் இங்கு Ea என்பது x திசையிலானது ஆகவே இது x திசையிலான பீல்ட் ஆகும் அதாவது இந்த பக்கத்தில் பீல்ட்கள் ஸ்லாட் ஆன்டெனாவின் அபெர்சர் E0 போன்று உள்ளது எனவே x என்பது - h2 மற்றும் h2 க்கு இடையிலும் z என்பது w2 மற்றும் w2 க்கு இடையிலும் உள்ளது இந்த ஸ்லாட் க்ரௌண்ட் பிளேனில் உள்ளது இதில் Js என்பது '0' Ms என்பது மைனஸ் 2n கிராஸ் Ea ஆகும் இது மைனஸ் 2 ay மேலும் n என்பது ay கிராஸ் Ea ஆகும் இதில் ax E0 என்பது -h2 மற்றும் w2 என்ற z ன் இடைவெளியில் உள்ளது எனவே இது az 2E0 மற்றும் '0' மற்றவற்றில் மேலும் Js என்பது '0' ஆகும் இதே செயல்முறையில் இந்த பீல்ட் என்பதை Er Eθ என்று எழுதலாம் இது கிட்டத்தட்ட '0' ஆகும் Eϕ என்பது மைனஸ் j h w k E0 e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் பை r ஆகும் இது பிறகு சைன் தீட்டா சைன் X வகுத்தல் X சைன் Z வகுத்தல் Z ஆகும் பின் இந்த அரே காரணி காஸ் kl வகுத்தல் 2 சைன் தீட்டா சைன் phi ஆகிறது இதனை நாம் அரே எலமென்ட் காரணியில் இருந்து பரிசோதிக்கலாம் மேலும் X என்பது kh வகுத்தல் 2 சைன் தீட்டா காஸ் phi ஆகிறது Z என்பது kw வகுத்தல் 2 காஸ் தீட்டா ஆகிறது பொதுவாக சப்ஸ்ட்ரேட்டின் தடிமன் h என்பது மிகவும் சிறியதாகும் ஆகவே h என்பது லேம்டாவை விட சிறியது மேலும் Eϕ என்பது மைனஸ் 2V0 e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் பை r சைன் தீட்டா சைன் kw வகுத்தல் 2 காஸ் தீட்டா வகுத்தல் காஸ் தீட்டா kl வகுத்தல் 2 சைன் தீட்டா சைன் phi ஆகும் இங்கு நான் V0 என்பதை அறிமுகப்படுத்தியுள்ளேன் இது ஸ்லாட்டின் மின்னழுத்தம் ஆகும் இந்த மின்னழுத்தம் என்பது e பீல்ட் இதனை தடிமனுடன் பெருக்க வேண்டும் எனவே h பெருக்கல் E0 என்பது V0 ஆகும் இது ஸ்லாட்டின் மின்னழுத்தம் ஆகும் இதிலிருந்து Eϕ மற்றும் Hθ என்பதைத் தருவிக்கலாம் இப்போது கதிர்வீச்சின் ஆற்றலைக் கண்டுபிடிக்கலாம் இது கதிர்வீசுவதற்கு இதற்கு ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் இது மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனாவின் கடத்துதிறனின் இன்வேர்ஸ் ஆகும் ஆகவே கடத்துதிறன் என்றால் என்ன இது Prad அல்லது Pr பெருக்கல் 2 வகுத்தல் V0 ஸ்கொயர் ஆகும் இதில் Pr என்பதை பீல்ட் தெரிந்திருந்தால் கண்டறியலாம் இப்போது வரைபடங்களைக் காணலாம் இந்த வரைபடமானது ஸ்லாட் அகலத்தின் அடிப்படையிலான ஸ்லாட் கடத்துதிறன் ஆகும் அகல ஸ்லாட்டிற்கு w என்பது பெரியது நாம் அதனை 10 லேம்டா என்று எடுத்துக் கொள்வோம் அப்படியெனில் கடத்துதிறன் என்பது தோராயமாக 0 5 ஆகும் இதில் ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் என்பது 2 என இருக்கும் நம்மிடம் இருப்பது சிறிய ஸ்லாட் எனில் கடத்துதிறன் என்பதும் மிகச் சிறியது அதாவது 10 ன் பவர் மைனஸ் 4 அல்லது 10 ன் பவர் மைனஸ் 6 ஆகும் ஒருவேளை w வகுத்தல் லேம்டா என்பது 0 1 எனில் கடத்துதிறனானது 10 ன் பவர் மைனஸ் 4 ஆகும் ஆகவே ரேடியேசன் ரெசிஸ்டன்ஸ் என்பது சற்று அதிகமாக 10 ன் பவர் 4 ஓம் ஆகும் ஆனால் இங்குள்ளவற்றில் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்பன எளிய ஆன்டெனாக்களில் உள்ளது போல தொடர்ச்சியாக இல்லை ஏனெனில் இங்கு நியர்பை க்ரௌண்ட் பிளேன் அல்லது லாஸி க்ரௌண்ட் பிளேன் உள்ளது ஆனால் இது சிறிய அகலம் அளவிற்கே ஏனெனில் ஸ்லாட் அகலம் சிறியதாக இருந்தால் நல்ல கதிர்வீச்சு ஏற்படுகிறது ஆனால் ஸ்லாட் அகலம் சற்று அதிகமாக இருந்தால் கதிர்வீச்சு குறைவாக இருக்கும் ஆகவே அகலம் குறைவாக ஆன்டெனாக்களில் வைக்கப்படுகிறது அதன் மூலம் நல்ல கதிர்வீச்சின் பலனைப் பெற முடியும் அகலமானது லேம்டாவை விட மிகக் குறைவாக இருந்தால் சூத்திரம் மாறுபடுகிறது அது G என்பது 1 வகுத்தல் 90 w வகுத்தல் லேம்டா ஸ்கொயர் மற்றொரு வகையில் அகலம் லேம்டாவை விட மிக அதிகமாக இருந்தால் G என்பது 1 வகுத்தல் 120 w வகுத்தல் லேம்டா ஆகும் இதில் ஸ்கொயர் கிடையாது மேலும் டைரக்டிவிட்டி என்பது என்ன ஒவ்வொரு ஸ்லாட்டின் டைரக்டிவிட்டி என்பது 4 பை பெருக்கல் dP வகுத்தல் d ஒமேகா மேக்ஸ் வகுத்தல் Pr ஆகும் ஆகவே டைரக்டிவிட்டி என்பது 2 பை w லேம்டா ஸ்கொயர் பெருக்கல் 1 வகுத்தல் I இதில் I என்பது இன்டகரேஷனின் பகுதியாகும் I என்பது 0 முதல் பை வரை சைன் kw வகுத்தல் 2 காஸ் தீட்டா வகுத்தல் காஸ் தீட்டா ஸ்கொயர் சைன் க்யூப் தீட்டா d தீட்டா ஆகும் இதில் w என்பது லேம்டாவை விட மிகக் குறைவாக இருந்தால் D ஆனது 3 ஆகும் அதாவது 4 மேலும் w என்பது லேம்டாவை விட மிக அதிகமாக இருந்தால் பிறகு கடத்துதிறன் என்பது குறைவு எனவே ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்பதும் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே இருவகையான முடிவுகள் இது நல்ல ஆன்டெனா அல்ல ஆனால் ஆற்றல் தேவையான அளவிற்கு உள்ளது எனவே இந்த ஆன்டெனாவாக நாம் உபயோகிக்க முடியும் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனாவின் முக்கிய வரம்பு என்னவெனில் குறுகிய அதிர்வெண் அலைக்கற்றை ஆகும் இந்த அலைகற்றை ட்ரான்ஸ்மிஷன் பகுதியின் பண்புநலன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆகவே இது ஒரு மிகச் சிறிய அளவில் உள்ளது எனவே அதற்காக அதிக டைஎலெக்ட்ரிக் எண் உடைய சப்ஸ்ட்ரேட் அல்லது சப்ஸ்ட்ரேட்டின் தடிமனை அதிகரிக்கலாம் அல்லது துளைகள் இடலாம் அல்லது அதிக ஸ்லாட்கள் அல்லது ரியாக்டிவ் எலமென்ட் சேர்க்கலாம் ஒவ்வொருவரும் இதனை சிறந்ததாக ஆக்குவதற்கு பல முறைகளைக் கையாளுகின்றனர் மைக்ரோஸ்ட்ரிப் ஆன்டெனாக்களின் பொதுவான வழிமுறைக்கு இப்போது நாம் பகுப்பாய்வு செய்யலாம் இத்துடன் நாம் அபெர்சர் ஆன்டெனா பற்றியவற்றை முடித்துக் கொள்வோம் மேலும் ஆன்டெனா அளவீடுகள் மற்றும் அதன் பண்பு நலன்கள் முக்கியமானவையாகும் ஏனெனில் நம்மால் எல்லா நேரமும் அனைத்து ஆன்டெனாக்களையும் வைத்து பகுப்பாய்வு செய்ய முடியாது பல சமயங்களில் ஆன்டெனா முதலில் கண்டுபிடிக்கப்படுகிறது பின்னர் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது அனுபவங்களின் காரணமாக மக்கள் பகுப்பாய்வு இன்றியும் வடிவமைக்கின்றனர் ஏனெனில் அனுபவங்கள் அவற்றின் கதிர்வீச்சினைப் பற்றி புரிந்து கொள்ளச் செய்கின்றன ஆன்டெனா வடிவமைப்பு என்பது கலையும் அறிவியலையும் போன்றது ஏனெனில் இது அறிவியலாக இருந்தாலும் இதில் பல கலையும் உள்ளது ஆகவே பல சமயங்களில் அவற்றைப் பகுப்பாய்வு செய்ய முடிவதில்லை மக்கள் சிறந்த மற்றும் மிகச்சிறந்த ஆன்டெனாக்களை வடிவமைக்கின்றனர் எனவேதான் அளவீடுகள் ஆன்டெனாக்களில் முக்கியப் பங்காற்றுகின்றன மேலும் நாம் டைரக்டிவிட்டி பீம்விட்த் ரேடியேஷன் பாங்கு போன்றவற்றை எப்பொழுதும் தீர்மானிக்கலாம் அதை எவ்வாறு செய்வது சில புதிய அரே ஆன்டெனாக்களைப் பற்றியும் பார்ப்போம் அவற்றில் ஒன்று லாக் பீரியாடிக் ஆன்டெனா இது பிராட்பேண்ட் ஆன்டெனா ஆனால் இது விரிந்து செல்லக்கூடியது எனவே இதைச் சரிபடுத்துவதற்காக வைட்பேண்ட் பிராட்பேண்ட் ஆன்டெனா வருகிறது அது இம்பல்ஸ் கதிர்வீச்சு வகையிலானது இப்போது அனைத்து வழிமுறைகளிலும் ஆன்டெனாக்களை எப்படி பகுப்பாய்வு செய்வது என்பது பற்றி பார்த்துவிட்டோம் ஆனால் மற்ற உத்திகளைப் பயன்படுத்தியும் பகுப்பாய்வை சிறப்பாக செய்யலாம் அதாவது எண் கணித முறையில் இன்டகரல்களுக்குத் தீர்வு காண்பது போன்ற வழிமுறைகள் இவை ஆன்டெனா பற்றிய உயர் கல்விப் பாடங்களில் வருகிறது நீங்கள் எளிய ஆன்டெனாக்களுக்கு பகுப்பாய்வு செய்யும் அளவிற்கான அனைத்து விஷயங்களையும் நாம் பார்த்துவிட்டோம் அனுபவங்களின் மூலமாக நீங்கள் முன்பு செய்த தவறுகளைத் திருத்திக் கொண்டு ஆன்டெனா வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வுத் துறையில் சிறந்து விளங்குவீர்கள் என்று நம்புகிறேன்